இரண்டாவது வாரத்தில் ஐந்தாவது தொகுப்பிற்கு பங்கேற்பாளர்களை வரவேற்கிறேன் இதற்கு முந்தைய தொகுப்பில் முகபாவனைகளின் சிறப்பு அம்சங்களைப் பற்றி பார்த்தோம் மேலும் அது எவ்வாறு வளர்ந்து வரும் நவீன தொழில்நுட்பத்துடன் தொடர்புடையது என்பதையும் பார்த்தோம் மனிதனின் முக பாவனைகளும் கணினியைக் கொண்டு அதனை புரிந்து கொள்ளுதலும் Picard கம்ப்யூட்டிங்கை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு மிகவும் பரவலாக காணப்படக்கூடிய ஆராய்ச்சியாகும் ஏராளமான அணுகுமுறைகளும் வழிமுறைகளும் மனிதனின் முக பாவனைகளை தன்னிச்சையாக அங்கீகரிப்பதற்கு உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் அதன் ஆராய்ச்சி பல்வேறு கோணங்களில் நடத்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட சுவாரசியமான முக பாவனைகளை அங்கீகாரம் செய்தல் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்ஐ புரிந்து கொள்வதில் அடிப்படையில் இருக்கிறது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் என்பது நம்முடைய முகத்தில் விரைவாக தோன்றும் கூடிய பாவனைகள் ஆகும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அரை வினாடிகளிலிருந்து நான்கு வினாடிகளுக்குள் மறையக் கூடியது சில ஆராய்ச்சிகள் இந்த உணர்வுகள் இதைவிட குறைந்த அளவில் தான் இருக்கும் என கூறுகிறது சில ஆராய்ச்சிகள் இவைகள் அரை வினாடி களிலிருந்து இரண்டு வினாடிகள் மட்டுமே இருக்கும் என்கின்றது சில திறனாய்வாளர்கள் அதைவிட குறைவாகவே இருக்கும் என்கின்றனர் நாம் முந்தைய பகுதியில் படித்தது போல மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் என்பது வழக்கமாக மற்றும் சாதாரணமாக முகத்தில் தோன்றக்கூடிய உணர்ச்சிகள் அது நாம் சொல்லக்கூடிய விஷயத்துடன் தொடர்புடையது மேலும் சொல்லும் குரலின் தொனியுடன் தொடர்புடையது இது மக்களால் சாதாரணமாக பார்த்து மதிப்பீடு செய்ய கூடியதாகும் இவைகள் செய்திப் பரிமாற்றத்திற்கு அடிப்படையாக அமைகிறது பார்க்கிறவர்கள் பொதுவாக புரிந்து கொள்ளக் கூடியவையாக இருக்கும் அவர்களுக்கு repeatable capability இருக்கும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மறைக்கப்பட்ட உணர்ச்சியை வெளிப்படுத்தும் அதாவது பேசியவர் வெளிப்படுத்த விரும்பாத உணர்ச்சியை வெளிப்படுத்தும் எனவே அது அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளை வெளிக்காட்டும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்களை மறைப்பது கஷ்டமான விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் இரண்டு முரண்பட்ட உணர்ச்சிகள் ஒரே சமயத்தில் நம்முடைய மனதில் எழும்போது வெளிப்படக் கூடியது ஒன்று தன்னிச்சையாக எழும் உணர்வாகும் மற்றது அதற்குரிய எதிர்வினை ஆகவும் இருக்கலாம் இந்த உணர்வுகள் முரண்பட்டதாக இருக்கும் உதாரணமாக நம்முடைய மனதில் கோபம் இருக்கலாம் ஆனால் முகத்தில் மகிழ்ச்சியையும் பாராட்டுதல்களையும் வெளிப்படுத்த முயல்வோம் எனவே இதில் ஒரு உணர்வு மற்ற உணர்வின் மீது ஆதிக்கத்தை செலுத்தும் இந்த முரண்பாடுகளுக்கு இடையே மேக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மகிழ்ச்சியையும் பாராட்டுதலையும் வெளிக்காட்டும் முயலும் ஆனால் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்கள் நம்முடைய உணர்வு நிலைகளை பற்றிய உண்மைகளை சுருக்கமாக வெளிப்படுத்தும் ஏனென்றால் அவைகள் விரைவாக நடைபெற கூடியவைகள் எனவே அதனைப் புரிந்து கொள்வதும் மேலும் மறைப்பதும் பார்க்கிறவர்களுக்கு கடினமான விஷயமாக உள்ளது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்கள் புரிவதற்கு கடினமாக இருக்கும் அதனை மறைப்பதும் எளிதல்ல நம்மால் அதனை சரியாக வாசிக்க முடிந்தால் அது நமக்கு புரிதலுக்கான திறவுகோலாக இருந்து செய்தி பரிமாற்றத்தை சரியாக புரிந்துகொள்ள உதவும் என்பதை நாம் பார்க்கலாம் நாம் வசிக்கக்கூடிய சிக்கலான உணர்ச்சிமயமான உலகத்தில் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் புரிந்துகொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு உதவியாக இருக்கும் என சொல்ல முடியும் மேலும் இங்கு ஒரு சுவாரஸ்யமான கலந்துரையாடல் கொடுக்கப்பட்டுள்ளது நம்மை சுற்றி இருக்கும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் நாம் வாழக்கூடிய இந்த உலகில் சிக்கலான உணர்வுகளையும் புரிந்து கொள்வதற்கு திறவுகோலாக இருக்கும் சமீப காலத்தில் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் ஏமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒருவருடைய தொழிலில் வெற்றி ஏற்படுவதற்கு தாக்கத்தை உருவாக்குகிறது உணர்ச்சி குறியீடுகளை புரிந்து கொள்வது ஒருவகையான ஏமோஷனல் இன்டல்லைஜன்ஸ் ஆகும் இது மற்றவரிடம் சிறப்பாக கலந்துரையாடுவதற்கு உதவுகிறது மேலும் நல்ல உறவுகளை பேணுவதற்கும் வழிவகுக்கிறது ஆகவே இவைகளெல்லாம் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் அவைகள் மறைக்கப்பட்ட உணர்ச்சிகளின் குறியீடுகள் ஆகும் அது மக்கள் ஆபத்தான சூழலில் இருக்கும் பொழுது வெளிப்பட்டுவிடும் ஆனால் அப்போது தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயல்வார்கள் இது அரை வினாடிக்கும் குறைவாகவே தோன்றும் அறிவியல் அறிஞர்கள் இனம் கலாச்சாரம் வயது மேலும் பால் வேறுபாடுகளுக்கு காப்பாள் உலக அளவில் ஒத்து காணப்படக்கூடிய உணர்வுகளை அடையாளம் கண்டுள்ளனர் மேலும் ஆராய்ச்சிகள் மக்களை இந்த உணர்வுகளை அடையாளம் காண்பதற்கு பயிற்சிகள் கொடுப்பதினால் முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது அமெரிக்காவில் Lie to Me என்ற தலைப்பில் crime drama television series மைக்ரோஎக்ஸ்பிரஷன்ஸ்களை மற்றும் அதற்கு பின்னால் உள்ள அர்த்தங்களை பிரபலப்படுத்தியது இது January 2009ல் Fox network ஆல் ஒளிபரப்பப்பட்ட நிகழ்ச்சியாகும் இதில் மருத்துவர் Cal Lightman என்பவர் Paul Ekman என்ற பிரபல்யமான உளவியல் நிபுணரை உதாரணமாக கொண்டு உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் ஆகும் அவருடன் பணிபுரிவர் Lightman பல பணிகளை பலரிடமிருந்து மேற்கொள்கிறார் அந்த பெடரால் லா என்பேஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்ல் அனைவரும் அவ்விடத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆராய்ச்சிக்கு உதவுகிறார்கள் மேலும் வெற்றி பெறுகிறார்கள் பல்வேறு குற்றங்களுக்கான காரணத்தையும் கண்டறிகிறார்கள் அவர்களின் அணுகுமுறையானது மைக்ரோஎக்ஸ்பிரஷன்ஸ்களை முகபாவனைகள் குறியீட்டு அமைப்புகள் மற்றும் உடல்மொழி மூலம் விளக்குவதில் இருந்தது Lie to Me என்ற தொடரில் சுவாரசியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேர்த்தியான கற்பனை கதாபாத்திரம் Cal Lightman ஆகும் மேலும் இந்த காட்சியில் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் களை பயன்படுத்தி இந்த குழுவில் உள்ளவர்கள் எவ்வாறு குற்றங்களை கண்டறிகிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும் இந்த டிவி காட்சியின் பல்வேறு எபிசோடுகள் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் என்ற கருத்தை பொதுமக்களிடையே பிரபலமாக்கியது திடீரென தசை இழுக்கப்பட்டு சிமிட்டுகிறது எனவே கீழ் விழி மடல்கள் மேல் சென்றது நிறைய மக்கள் அதனை கவனித்திருக்க மாட்டார்கள் Doctor Cal Lightman இடம் அவருக்கு என்ன தேவைப்படுமோ அவர்கள் அனைத்தையும் கூறி விட்டார்கள் நீங்கள் குற்றத்தை மறைக்க முயல்கிறீர்கள் அவர்தான் ஏமாற்றுவதை கண்டுபிடிப்பதில் உலகில் மிகவும் வல்லமை வாய்ந்தவர் தலைவர் குறிப்பாக உங்களைப் பற்றிக் கேட்டார் நீங்கள் உங்கள் வேலையில் எப்போது பொய் சொன்னீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா மேலும் அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நிபுணர் குழுவை கொண்டு குற்றங்களை தீர்ப்பதில் நிறைவு பெற்றார் உங்கள் மூச்சை அடக்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள் இரண்டு தடைகள் நீங்கள் பொய் சொன்னீர்கள் ஆனால் அதனை என்னால் அறிய முடியும் ஆனால் நீங்கள் ஏன் பார்க்கிறீர்கள் முகபாவனைகளை பற்றிய படிப்பானது சொல்லிலா பரிமாற்றத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய பல்வேறு இனவியல் மற்றும் நடத்தையியல் வல்லுனர்களின் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிற போதிலும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் என்கின்ற சொல்லானது EA Haggart மற்றும் KS Isaacs போன்றவர்கள் 1966 ஆம் ஆண்டு வெளியிட்ட Micro Momentary Facial Expressions as Indicators of Ego Mechanisms in psychotherapy என்ற ஆராய்ச்சிக் கட்டுரையின் மூலம் உருவாகியது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் உளவியல் திறப்பி செய்துகொண்டிருக்கும் ஒரு ஜோடியின் நடத்தையை படித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களை பல்வேறு படங்களை பார்க்கச் செய்து அவர்களின் முகத்தில் வெளிப்படக்கூடிய மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் களை கவனித்தனர் அப்போது அவர்கள் பார்த்த வேகமான சில குறியீடுகள் வெற்றுக் கண்ணுக்கு புலப்படாததாக இருந்தது அவர்கள் அந்தப் படத்தை நிறுத்தும் வரை தொடர்ந்தது அவைகளில் சில வெளிப்பாடுகள் இவர்கள் கவனிப்பதற்கு முன்பாகவே மறைந்துவிட்டது அவைகளுக்கு மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் என பெயரிட்டனர் பிறகு நாம் Paul Ekman 'deception' பற்றிப் படிக்கும்போது இதேபோன்று மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களை சொந்த ஆராய்ச்சியின் போது கவனித்தார் அவர் இந்த மாதிரியான வெளிப்பாடுகளை கவனித்து 1985 ஆம் ஆண்டு வெளியிட்ட Telling Lies Clues to Deceit in the Marketplace Politics and Marriage which was initially என்ற நூலில் இதைக் குறிப்பிடுகிறார் அவருடைய 2009 ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த நூலின் மறுபதிப்பில் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் என்பதை குறிப்பிடுகிறார் Paul Ekmans ஆராய்ச்சியானது புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தன அவைகள் நம்முடைய உணர்ச்சியின் கசிவை பற்றியும் ஏமாற்றக் கூடிய நடவடிக்கைகளின் குறியீடுகளைப் பற்றியும் அமைந்திருந்தது Ekman தனது புத்தகத்தில் எவ்வாறு உலக பிரசித்தி பெற்ற நபர்கள் டிசப்ஷன் என்ற யுக்தியை எவ்வாறு கையாண்டார்கள் எனக் கூறுகிறார் உதாரணமாக Adolf Hitler மற்றும் Richard Nixon போன்றோர்கள் மேலும் தனிப்பட்ட குற்றவாளிகள் சிறு குற்றங்கள் செய்பவர்கள் கலப்படம் செய்பவர்கள் ஆகியோர்களின் மைக்ரோ மற்றும் மேக்ரோ எக்ஸ்பிரஷன்ங்களை ஆராய்ந்தார் அவருடைய ஆராய்ச்சி பொய் என்பது எவ்வாறு மற்ற தவறான செய்திகளிலிருந்து மாறுபட்டிருந்தது என்பதை விளக்கியது அவர் மேலும் ஒரு தனி நபர்கள் உடைய உடல் மொழி குரல் முகபாவனைகள் பொய் சொல்லும்போது வெளிப்படுத்துவதை ஆராய்ந்தார் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ங்களை உணரக் கூடியவர்களாக மட்டுமே இதனை புரிந்துகொள்ள முடியும் ஆனால் ஒரு நபர் இன்னுமும் தான் சொல்லக்கூடிய பொய்யை கண்டுபிடிப்பில் இருந்து தப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக காவல்துறை அதிகாரிகள் நீதிபதிகள் இன்னும் பிற சட்டத்தை அமல்படுத்தக் கூடிய ஏஜெண்டுகள் மேலும் பொய் சொல்பவரை கண்டுபிடிக்க புதிய எந்திரங்கள் இவைகளில் இருந்து தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் இதற்கு முன் கலந்துரையாடலில் கூறியதுபோல ஒவ்வொருவரிடம் இருந்து வெளிப்படக்கூடிய மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆழ்மனதில் இருந்து வெளிப்படுகிறது அதனை மறைப்பதற்கு இயலாது நாம் அதனை தடுப்பதற்கு இயலாது மேலும் இந்தவிதமான உணர்ச்சி கசிவுகளை கண்டுபிடிப்பதும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்பதற்கு கஷ்டமான விஷயம் மேலும் மற்ற நபருடைய நடத்தையில் வெளிப்படக்கூடிய ஏமாற்றுதல் அறிய பயன்படும் மைக்ரோ மற்றும் மேக்ரோ எக்ஸ்பிரஷன் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது மேக்ரோ எக்ஸ்பிரஷன் என்பது பொதுவாக நம்மால் புரியக்கூடிய வெளிப்படையாகத் தெரியக்கூடிய முகபாவனைகள் ஆகும் இதனுடன் ஒப்பிடும்போது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் எப்பொழுதுமே தவறாக உணரப்படுகிறது அல்லது அவைகளை காண முடியவில்லை எல்லோராலும் மைக்ரோ மற்றும் மேக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களின் வேறுபாடுகளை அறிய முடியாது அதன் முக்கியத்துவத்தை உணராமல் இருந்துவிடுவர் மேக்ரோ எக்ஸ்பிரஷன்கள் சில வினாடிகளில் தோன்றக் கூடியவை அவற்றை நம்மில் பலரால் முகத்தில் வெளிப்படும் போது காணமுடியும் இதனுடன் ஒப்பிடும்போது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் கள் சில துளி வினாடிகளில் மற்றும் தோன்றுவதால் இதனை கண்டுபிடிப்பது கடினமானது மேக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் நாம் சொல்லக்கூடிய விஷயத்துடன் அப்போது வெளிப்படக்கூடிய நம்முடைய குரலுடனும் ஒத்துப்போகும் ஆனால் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்கள் நம் ஆழ்மனதில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்தும் அதனை மறைக்க இயலாது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்களை புரிந்து கொள்ளுதல் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயனளிக்கும் உடல் மொழியை புரிந்து கொள்வது ஒருவர் என்ன நினைக்கிறார் என்பதை அறிய உதவும் அதுபோல மைக்ரோ எக்ஸ்பிரஷன் புரிதலை மேலும் அதிகரிக்கும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்கள் உணர்ச்சிகளின் கசிவா கருதப்படுகிறது அது உணர்வு நிலையில் இருக்கும் பொழுது நம்முடைய மனதை பாதுகாக்கிறது ஒரு நபருடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளின் கொந்தளிப்பை பார்க்கக்கூடிய சாளரம் போன்று மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் உள்ளது அந்தக் கசிவு முகத்தில் ஒரு பகுதியில் நன்றாக வெளிப்படலாம் அல்லது சில துளி வினாடிகளில் தோன்றி மறையலாம் நம்முடைய விழிப்புணர்வை அதிகரிப்பதன் மூலம் நாம் பொய் மற்றும் ஏமாற்றுதல் எவை என்பதை புரிந்து கொள்ளலாம் வார்த்தைகள் போலல்லாமல் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்கள் உலகெங்கிலும் ஒத்து காணப்படும் Paul Ekman தனது பயிற்சியை ஆரம்பித்தார் ஒரு மணி நேர சுயமாக பயிற்சி செய்யக்கூடிய திட்டத்தை உருவாக்கினார் அது மக்களை மைக்ரோ எக்ஸ்பிரஷன்களை கவனிக்க செய்தது அது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தது நம்முடைய முகத்தில் தோன்றகூடிய ஒரு பாவனை மைக்ரோ எக்ஸ்பிரஷனா அல்லது மேக்ரோ எக்ஸ்பிரஷனா என்பதை ஒரு வார்த்தையின் அர்த்தத்தை அது இருக்கும் வாக்கியத்தில் இருந்து புரிவது போல இதனை அது வெளிப்படும் சூழலிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்கள் மேலும் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன பெரும்பாலும் அது மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகிறது அவைகள் simulated neutralized மேலும் masked expressions ஆகும் simulated எக்ஸ்பிரஷன்ஸ்கள் நாம் பொதுவாக படிக்கக்கூடிய மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களாகும் இதனுடன் உண்மையான உணர்வு வெளிப்படுவதில்லை இது effect display போன்றது இது மிகவும் குறுகிய காலத்தில் தோன்றி மறைகிறது அதற்குப் பிறகு முகம் சாதாரணமாக காணப்படுகிறது neutralized expression என்பது உண்மையான எக்ஸ்பிரஷன்ஸ் மறைக்கப்படும் போது வெளிப்படுகிறது இல்லையென்றால் நடுநிலையில் இருக்கும் இந்த வகையான மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் காண்பதற்கு அரிதானது சிலர் இதனை தவற விட்டு விடுவார்கள் masked expression என்பது உண்மையான எக்ஸ்பிரஷன்ஸ் மறைக்கப்பட்டு போலியான எக்ஸ்பிரஷன்ஸ் ஐ வெளிப்படுத்தலாம் மறைக்கப்பட்ட வெளிப்பாடுகள் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் கல் ஆகும் இது மனம் அல்லது ஆல் மனத்தினால் மறைக்கப்படுகிறது மிகவும் குறைந்த அளவிலான மக்களால் மட்டுமே முகத்தில் தோன்றக்கூடிய மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களை அறியமுடிகிறது ஆராய்ச்சிகள் வெறும் மூன்று சதவீத மக்களால் மட்டுமே இது சாத்தியம் எனக் கூறுகிறது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்கள் தன்முனைப்புடன் அல்லது தன்முனைப்பு இல்லாமலோ கட்டுப்படுத்த முடியும் முகபாவனைகளை சில சமயங்களில் கட்டுப்படுத்த முடியும் சில மக்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலுடன் பிறந்திருப்பார்கள் உதாரணமாக சில பொய் பேசுபவர்கள் அவர்கள் சிறுசிறு பொய் பேசி அதை வெளியே மறைத்துவிட்டு தப்பிவிடுவார்கள் இதை அவர்கள் குழந்தைப் பருவத்திலேயே பழகி இருப்பார்கள் சிலர் தங்களுடைய மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களை கட்டுப்படுத்துவார்கள் ஆனால் நம்மைப்போன்ற சராசரியான நபர்களால் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமான விஷயம் சில சமயங்களில் மக்கள் சிலவகையான உணர்ச்சிகளையும் வெளிப்பாடுகளையும் சிலவகையான எண்ணங்களை உருவாக்குவதற்காக செயற்கையாக தோற்றுவித்தார்கள் ஒரு நபர் நான் பயத்தில் இருப்பது போல எக்ஸ்பிரஷன்ஸ் காண்பிக்கலாம் ஆனால் உண்மையில் அவருக்குள் பயம் இருக்காது அவர் வேறு உணர்வுடன் இருப்பார் இதனை குறிப்பதற்கு Ekman "squelched expressions" ஸ்க்வெல்ச் எக்ஸ்பிரஷன் என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறார் அது ஒரு எக்ஸ்பிரஷன் ஐ மாறக்கூடிய மற்றொரு எக்ஸ்பிரஷன் மறைப்பதை குறிக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் தற்கால அளவீடுகள் அடிப்படையில் முழுமை அடைகிறது ஆனால் தனித்த எக்ஸ்பிரஷன்ஸ்கள் வெகுநேரம் வெளிப்படும் என ஆராய்ச்சிகள் கூறுகின்றன நம்முடைய முகபாவனைகளை மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான காரணங்கள் பல இருக்கலாம் அது சமூக மற்றும் கலாச்சார வழக்கத்தின் காரணமாக இருக்கலாம் அல்லது தனிப்பட்ட குடும்பத்தின் சட்டத்தின் அடிப்படையில் இருக்கலாம் அல்லது சமுதாயத்தின் ஒரு சிறு பிரிவினரின் வழக்கமாக இருக்கலாம் நிறைய சமூகங்கள் இளம் ஆண் மற்றும் பெண்களிடம் சில நடத்தைகளை ஊக்குவிக்கின்றது இளம் ஆண்களை அல்லது சிறுவர்களை பயத்தை வெளிப்படுத்தக் கூடாது அல்லது அழக்கூடாது எனவும் பெண்களை சத்தமாக பேசக்கூடாது மற்றும் வன்முறையை வெளிப்படுத்தக் கூடாது என கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன அதேபோல இன்னும் பல தனிப்பட்ட நபர்களை சார்ந்த சட்டங்கள் இருக்கின்றன அது ஒருவருடைய தேர்வாக இருக்கலாம் அல்லது அவருடைய தனிப்பட்ட குணாதிசயம் ஆக இருக்கலாம் உதாரணமாக ஒரு குடும்பத்தில் குழந்தைகள் அவர்களது தந்தையாரிடம் கோபத்தை வெளிப்படுத்த கூடாது அல்லது ஏமாற்றத்தின் போது சோகமாக இருக்கக் கூடாது போன்ற display rules இருக்கும் இந்த மாதிரியான display rules களை குழந்தைகள் இளம் வயதிலேயே கற்றுக் கொள்கின்றனர் உதாரணமாக குழந்தைகள் தங்களுடைய இனத்தை மூன்று வயதிற்கு முன்பே மனதில் பதிவு செய்து விடுகின்றன என ஆராய்ச்சிகள் சொல்கின்றன ஆகையால் முகபாவனைகளை கட்டுப்படுத்துவது இவ்வாறான பாரம்பரியமும் குடும்பச் சூழல் ஆழ்மனதில் ஆதிக்கத்தை செலுத்தி தாக்கத்தை உண்டாக்குகிறது எனவே கற்பிக்கப்பட்ட நடத்தைகள் நம்மை கட்டுப்படுத்துகின்றன மேலும் நமது முக பாவனைகளை கட்டுப்படுத்துகின்றன இதனை சித்தரிக்க கூடிய ஒரு வீடியோ காட்சி impact movie இலிருந்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மற்றும் உடல் மொழி பற்றிய பகுப்பாய்வு ஆகும் இதில் எழுச்சி ஊட்டக்கூடிய மூன்று நபர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் எவ்வாறு தங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் மற்றும் சூழலை எதிர்நோக்கி கடந்து வருகிறார்கள் என்பதை காட்டுகிறது அதில் ஏராளமான காட்சிகள் உள்ளன மூன்று வாடிக்கையாளர்கள் பேரம் பேசி தங்களுடைய பொருட்களை விற்பதை பார்க்கலாம் அவர்கள் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் மற்றும் பல்வேறு வகையான உடல் மொழியை பயன்படுத்தி அந்த கலந்துரையாடலில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் என்பதை பார்க்கலாம் இதில் மேகன் என்ற வாடிக்கையாளர் 3 முதலீட்டாளர்களை சமாளிக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு அந்த முதலீட்டாளர்களின் முகத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய தெல்லாம் அந்த இரண்டு உதடுகளும் மேல்நோக்கி இருப்பதையே அது ஒரு எளிமையான புன்முறுவல் ஆகும் ஏனென்றால் இரண்டு உதடுகளின் மூலைகளிலும் சமச்சீராக மேல் நோக்கி சென்று இருப்பதை பார்க்கலாம் அது உண்மையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாகும் நீங்கள் நெருக்கமாக சென்று மெதுவாக கவனித்துப் பார்த்தால் இது அப்படி தான் தெரியும் உதடுகளின் ஓரப் பகுதிகளும் மேல் நோக்கி செல்வதை பார்க்கலாம் அப்படி என்றால் அது உண்மையான சிரிப்பாகும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகள் போல இதுவும் warm up செய்வதற்கு எளிமையானது இதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் இங்கு நீங்கள் பார்ப்பது அழுத்தப்பட்ட உதடுகள் மேலும் அந்த நபர் கோபமாக பார்க்கிறார் உதடு என்பது கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய மூலமாகும் அதற்குப் பிறகு தலை அசைப் பதையும்நாம் பார்க்கலாம் ஆனால் அது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகாது அதில் நிறைய விஷயங்கள் உள்ளன அந்த நபருடைய முகத்தின் வலது பகுதியில் தலை அசைப்பதற்கு முன்பாக லேசாக இழுத்து இருப்பதை உங்களால் பார்க்க முடியும் இல்லை அது நிறைவையும் மேன்மையையும் வெளிப்படுத்துகிறது அவர் எதைக் கேட்கிறதோ அதை விரும்பவில்லை எதைப் பார்க்கிறாரோ அதை விரும்பவில்லை அதனால் இங்கே சரியான தீர்வு கோபமும் நிறைவும் கலந்து காணப்படும் கூடியதாக இருக்கிறது நாம் மீண்டும் நெருக்கமாக மெதுவான இயக்கங்களை பார்ப்போம் இது அழுத்திய உதடு நிறைவை குறிப்பதாகும் சிறிய இழுப்பு வலது புறம் சிறிய அசைவு நான் முன்னும் பின்னும் நகர்வது நிறைவை குறிக்கும் அப்படிதான் நீங்களும் பார்க்கலாம் நீங்கள் இங்கேயே இந்த நிமிடத்தில் மிகவும் சிறியதாக பார்க்கலாம் இவ்வாறாக கோபமும் நிறைவும் இருப்பதை உங்களால் பார்க்க முடிகிறது Paul Ekman தன்னுடைய ஆராய்ச்சியில் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் எல்லாம் பொய்களை கண்டுபிடிப்பதற்கு மிகவும் நம்பகத்தன்மையான குறியீடுகளை வெளிப்படுத்துவதாக கூறுகிறார் இங்கு கொடுக்கப்பட்ட படங்களில் ஒரு படம் உண்மையான உணர்ச்சி வெளிப்படுத்துவதையும் மற்றொரு படம் அதன் விளைவையும் காட்டுகிறது இங்கு உண்மையான வெளிப்பட்டிருக்கும் பொய்யை வெளிப்படுத்துவதற்கும் உள்ள உணர்வுரீதியான வேறுபாடுகளை பார்க்கலாம் மைக்ரோ எக்ஸ்பிரஷன் மூலமாக Ekmans உடைய கருத்துக்கள் பல துறைகளில் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக மருத்துவத்துறையில் குறிப்பிடத்தக்க வகையில் நோய்களை அடையாளம் காண பயன்படுத்தப்படுகின்றன அவைகளும் சமீபத்தில் இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு தொடர்பான அச்சுறுத்தல்களை புரிந்துகொள்வதற்கு அதுபோன்ற பிற சூழல்களுக்கும் அவசியமானது ஆராய்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் பிற துறைகளைச் சார்ந்த மக்களிடையே இந்தத் துறையின் உள் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு உந்துதலாக இருந்தது இதில் அவர்கள் பல்வேறு பகுதிகளில் ஆராய்ச்சி மேற்கொண்டனர் இந்த தொகுப்பில் நான் Paul Ekman னை மீண்டும் மேற்கோள் காட்டுகிறேன் அவர் சொல்லிலா பரிமாற்றத்தில் உணர்ச்சிகளை பற்றிய ஆராய்ச்சியில் பிரபல்யமான நிபுணர் ஆவார் இந்த தொகுப்பின் நிறைவாக Paul Ekman அமெரிக்க நடிகர் Kato Kaelins உடைய மைக்ரோ எக்ஸ்பிரஷன்களை ஆராய்ந்த துணுக்கை காட்டுகிறேன் அவர் அருவருப்பான உணர்வுகள் எவ்வாறு அவரிடமும் துணை நடிகர் இடமும் வெளிப்படுகிறது என்பதை ஆராய்ந்தார் எனவே Kato Kaelin இந்த விருந்தினரை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அவர் Margaret Clark என்ற attorney ஆல் பகைமை உணர்வுடன் கேள்வி கேட்கப் படுகிறார் அவர் 1993 ஆம் ஆண்டு இறுதியில் Paula Barbieriஉடன் டேட்டிங் செய்கிறார் அது உண்மைதானே மேலும் அவர் கடினமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் நான் அதை எப்படி உணர்கிறேன் என்பதை உங்களால் பார்க்க முடியும் அவர் மிகவும் கோபமாக இருக்கிறார் என்பதை அருவருப்பு சினம் அவதூறு போன்ற மைக்ரோ எக்ஸ்பிரஷன் மூலம் வெளிப்படுத்துகிறார் அவர் இவைகளில் ஏதோ ஒன்றை செய்கிறார் ஆனால் அதை நான் செய்வதை விட வேகமாக செய்வதால் அது மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகும் Mister Kaelin நீங்கள் current affair நடிப்பதற்கு அதிகமாக பணம் பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் சொல்வது கோபமும் வெறுப்பும் கலந்து வெளிப்படுத்தப்படுகிறது எனவே மைக்ரோ மற்றும் மேக்ரோ முகபாவனைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை கலந்துரையாடினோம் மேலும் நம்மிடையே ஒருவருக்கு ஒருவர் செய்தி பரிமாறுவதில் மைக்ரோ எக்ஸ்பிரஷன்களை புரிந்து கொள்ளவேண்டியது அவசியத்தை பற்றிப் பார்த்தோம் அடுத்த தொகுப்பில் சிரிப்புகளைப் பற்றிப் பார்க்கப் போகிறோம் மேலும் அதன் விளக்கங்களையும் சுருக்கமாக பார்க்கப்போகிறோம்